அடுத்த உதாரணத்திற்கு வருவோம் எனவே நோட் வோல்டேஜ் முறையைப் பயன்படுத்தி காட்டப்பட்டுள்ளபடி சர்க்யூட் ன் கரன்ட்களை தீர்மானிக்கவும் இப்போது நாம் சூப்பர் நோட் பற்றி யோசித்து வருகிறோம் பின்னர் சில எடுத்துக்காட்டுகளுக்குப் பிறகு மீண்டும் பார்ப்போம் ஒன்று அல்லது இரண்டு எடுத்துக்காட்டுகளுக்குப் பிறகு இப்போது சூப்பர் மெஷ் பார்ப்போம் இது ஒரு நோட் வோல்டேஜ் அனாலிசிஸ் அல்ல நாம் மெஷ் அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம் பின்னர் இங்கே மெஷ் மேலும் நோட் ஆகியவற்றை பயன்படுத்துவோம் அந்த விஷயங்களைப் பற்றி விவாதிப்போம் சர்க்யூட் கொடுக்கப்பட்டால் அதிலுள்ள கரன்ட்களை கண்டறியலாம் இதற்கு நோட் வோல்டேஜ் முறையை பயன்படுத்தலாம் இங்கே கரண்ட் சோர்ஸ் 4 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் உள்ளது மற்றொரு 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் இங்கே உள்ளது மற்றவை ரெசிஸ்ட்டிவ் சர்க்யூட் இது ரெஃபெரென்ஸ் நோட் பொடன்சியல் 0 திரும்பவும் அதை எழுதமாட்டேன்புரிந்துகொள்ளக்கூடியதுதான் v2 0 இங்கே நோட் 123 இருக்கிறது v1 v2 v3 வோல்டேஜ் அங்கே இருக்கிறது நோட் வோல்டேஜ் முறையைப் பயன்படுத்தி கரன்ட் i1 i 2 i3 i4 ஆகியவற்றை கண்டறிய வேண்டும் முதலில் KCL நோட் 1 ல் பயன்படுத்தலாம் நோட் 1 ல் KCL பயன்படுத்தினால் இந்த i1 i 2 மற்றும் 1 ஆம்பியர் இந்த நோட் ஐ விட்டுவெளியேறுகிறது எனவே i1 i 2 1 0 இது ஒரு ஈக்வேசன் i1 இவ்வாறு செல்கிறது i1 v1 v3 0 25 Ω ரெசிஷ்ட்டன்ஸ் ஆகும் இப்போது i 2 v1 v2 1 1 என்பது 1 Ω ரெசிஷ்ட்டன்ஸ் ஆகும் அதன் விடையை பின்னர் பார்ப்போம் அதேபோல் KCL நோட் 2 ல் பயன்படுத்தலாம் இந்த 4 ஆம்பியர் இந்த நோட் ஐ க்குள் அப்படியென்றால் i 2 இந்த 4 ஏனென்றால் இது இண்டிபெண்டென்ட் கரண்ட் சோர்ஸ் i 2 4 i3 i 2 எக்ஸ்ப்ரெசன் இங்கே உள்ளது i3 v2 0 5 அதாவது v2 0 0 5 என்பது 0 5Ω ரெசிஷ்ட்டன்ஸ் ஆகும் பிறகு KCL நோட் 3 ல் பயன்படுத்தலாம் இந்த கரன்ட் 4 ஆம்பியர் வெளியேறுகிறது i1 இந்த நோட் க்குள் நுழைகிறது i1 நுழைகிறது மற்ற 2 கரன்ட் வெளியேறுகிறது எனவே அது 4 i4 i4 v3 0 5 0 5 என்பது 0 5Ω ரெசிஷ்ட்டன்ஸ் ஆகும் எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளதுஅடுத்து தீர்வுக்கு செல்வோம் இவற்றை நோட் 1 ல் எழுதியுள்ளோம் அதேபோல் நோட் 2 ல் இவற்றை எல்லாம் அதில் எழுதுவோம் அதேபோல் நோட் 3 ல் இவற்றை எல்லாம் அதில் எழுதுவோம் எளிமைப்படுத்தினால் 5 v1 v2 4 v3 1 இது ஈக்வேசன் 1 இது நோட் 2 ல் தற்போது அதற்கு மாற்றாக எழுதலாம் t v1 3 v2 4 இது ஈக்வேசன் 2 நோட் 3 ல் i1 4 i4 ஆகவே இதை i1 i4 க்கு மாற்றாக பதிவிட்டு எளிமைப்படுத்தினால் 2 v1 3 v3 2 என்று கிடைக்கும் இப்போது ஈக்வேசன்1 2 மற்றும் 3 ஐ தீர்த்தால் v1 7 6 volt v2 17 18 volt v3 13 9 volt என்பது கிடைக்கும் பிறகு எல்லா கரண்ட்களை கணக்கிடலாம் i1 v1 v3 0 25 அது 10 9 ஆம்பியர் i 2 v1 v2 1 19 9 ஆம்பியர் i3 2 v2 அதாவது 2 x 17 18 17 9 ஆம்பியர் i4 2 v3 2 X 13 9 26 9 ஆம்பியர் அடுத்து மற்றொரு எடுத்துக்காட்டு இங்கே இந்த சர்க்யூட்டின் v1 v2 v3 கண்டறிய வேண்டும் இது கொஞ்சம் கடினமான சர்க்யூட் v1 v2 v3 கண்டறிய வேண்டும் இது நோட் 1இது வோல்டேஜ் v1 இது நோட் 2இது வோல்டேஜ் v2 இது நோட் 3இது வோல்டேஜ் v3 மற்றும் இந்த வோல்ட்டேஜ் v v 3 x i3 ஓம்ஸ் விதியின் படி 3Ω ரெசிஷ்ட்டன்ஸ் இந்த வோல்டேஜ் v ஆகும் மேலும் இந்த வோல்டேஜ் v இது ரெஃபெரென்ஸ் நோட் க்ரௌண்ட் பொடென்சியல் 0 ஆகவே v1 என்பது v ஆகும்v1 3 i3 இதை முதலில் புரிந்துகொள்ளவேண்டும் v1 vx r டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ் உள்ளதுஇது டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஷ் v 4 கரன்ட் இந்த டைரக்சனில் v 4 மற்றோர் டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ் உள்ளது அது v 3 அங்கே எந்த எலெக்ரிக்கல் எலெமென்ட் ம் இல்லை அது சிங்கிள் நோட் ஆகும் அது node 3 இந்த புள்ளி அல்லது இந்த புள்ளி அல்லது இந்த புள்ளி node 3 ஆக இருக்கும் ஏன்னெறால் இது பொதுவானது இந்த 4 Ω இந்த டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஷ் இந்த 2 Ω எல்லாம் இணையாக இணைக்கப்பட்டுள்ளது நோட்3 லிருந்து ரெஃபெரென்ஸ் பாய்ன்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது ஆகவே இங்கேயுள்ள கரண்ட் i1 i 2 i3 i4 i5 மற்றும் i6 ஐ பாருங்கள் இவற்றை கண்டறிய வேண்டும் இப்போது i1 க்கான எக்ஸ்ப்ரெசன் வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் புரிந்துகொள்ளக்கூடியதே மேலும் v1 v இப்போது இந்த சர்க்யூட்டை தீர்க்கலாம்முதலில் KCL பயன்படுத்தி i1 கண்டுபிடிக்கவும் அதே வழிமுறைகள் இது இது க்ரௌண்ட் கடிகார சுற்று திசையில் KCL பயன்படுத்தலாம் அது 12 பிறகு 4 i1 நான் பொலரிடியை குறிக்கிறேன் இது ரெசிஸ்ட்டர் 4 i1 பின்னர் டெர்மினல் எனவே v1 0 அது என்னவென்றால் i1 12 v1 4 ஆனால் v1 v1 v அதாவது இங்கே உள்ளது i1 12 v 4 எனவே KVL எடுத்தால் 12 4 i1 v1 0 v1 v என்று இப்போது நோட் 1 நோட் 2 நோட் 3ஆனால் இங்கே டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ் இருப்பதை நினைவில்கொள்ள வேண்டும் இந்த கணக்கை எளிமையாக தீர்க்கலாம் உதாரணமாக i6 V3 2 i6 v3 2 இங்கே 2 Ω ரெசிஸ்ட்டர் இது க்ரௌண்ட் பொடென்சியல் 0 ஆகவே v3 2 i6 அதேபோல் i5 என்ன என்று பார்க்கலாம் i5 இது பொதுவான நோட் இது பின்னர் இது எல்லாமே ஒன்றுதான் நோட் 3 i5 இங்கே குறிக்கிறேன் I5 v3 4 ஏனென்றால் இங்கே 4 Ω ரெசிஸ்ட்டர் உள்ளது மேலும் v 3 கரன்ட் உள்ளே நுழைகிறது KCL பயன்படுத்தலாம் அதேபோல் இந்த v 4 டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ் வெளியேறுகிறது i4 v2 6 ஏனென்றால் இங்கே 6 Ω ரெசிஸ்ட்டர் உள்ளது எனவே அது v2 4 அதேபோல் i3 கண்டுபிடிக்கலாம் i3 v1 3 v 3 ஏனென்றால் v1 v அதேபோல i 2 இவை சுலபமாக புரிந்துகொள்ளக்கூடியது என்று நம்புகிறேன் அதேபோல் i2 கண்டுபிடிக்கலாம் i 2 இது நோட்1 லிருந்து நோட்3 செல்கிறது இது i 2 v1 v3 12 ஏனென்றால் இங்கே 12 Ω ரெசிஸ்ட்டர் உள்ளது இவை எல்லாம் i1 i 2 i3 i4 i5 i6 பற்றி சொன்னேன் இப்போது KCL இது v 3 என்பது டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ் இந்த கரன்ட் இங்கே நுழைகிறது இது டிபெண்டென்ட் கரண்ட் சோர்ஸ் இது இந்த டெர்மினலிலிருந்து வெளியேறுகிறதுஏனெனில் டைரக்சன் மேல்நோக்கி இது v 3 KCL பயன்படுத்தலாம் நோட்1 ல் i1 i 2 i3 i1 i 2 ஆகவே i1 v1 v v1 v3 12 v1 0 3 இங்குள்ள 0 ரெஃபெரென்ஸ் நோட் பொடென்சியல் 0 ஐ குறிக்கும் v1 v ஆகவே அதை இங்கே இந்த ஈக்வேசனில் போடலாம் பின்னர் 8 v v3 36 என்று வரும் இது ஈக்வேசன் 1 அதேபோல் நோட்2 ல் இங்கே v3 v2 6 v 4 v2 6 அதாவது நோட் 2 ல் KCL பயன்படுத்தினால் ஆகவே என்ன கிடைக்கும் நோட்3 ல் இது பொதுவான நோட் ஆகும் இந்த வோல்டேஜ் v3 இதுவும் 3 இது அடிப்படையில் வோல்டேஜ் v3 இந்த ப்ரான்ச் ல் கரண்ட் இந்த நோட்3 யிலிருந்து நோட்2 க்கு செல்கிறது இந்த கரண்ட் நோட் க்குள் நுழைகிறது மற்ற இரண்டு node 2 லிருந்து வெளியேறுகிறது v3 v2 6 இது உள்ளே வருகிறது ஏனென்றால் இங்கே இருந்து அங்கே செல்கிறது எனவே v3 v2 6 இந்த கரண்ட் v 4 வெளியேறுகிறது எனவே v 4 v2 6 எனவே இங்கே எழுதுகிறேன் v3 v2 6 v 4 v2 6 எளிமைப்படுத்தினால் v1 v என்று போடலாம் இது இங்கே v 4 நமக்கு 3 v 4 v2 2 v3 0 என்று கிடைக்கும் இதேபோல் நோட் 3 இல் நேரடியாக நான் எழுதுகிறேன் இது நோட் 3 ஆகும் எனவே இந்த 3 விஷயங்களும் இணையாக உள்ளன மேலும் மற்றொரு கரண்ட் i 2 நோட் க்குள் நுழைகிறது எனவே 1 2 3 4 5 வெவ்வேறு கரன்ட் வெளியேறும் அல்லது இந்த i 2 கரண்ட் நோட்க்குள் நுழைகிறது பின்னர் i6 மின்னோட்டம் இந்த நோட்யை விட்டு வெளியேறுகிறது v 3 டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ் நோட்க்குள் நுழைகிறது i5 மின்னோட்டம் இந்த நோட்யை விட்டு வெளியேறுகிறது மற்றொரு மின்னோட்டம் v3 v2 6 ஐ எடுத்துக் கொண்டால் இந்த திசையில் நோட்யை விட்டு வெளியேறுகிறது அதாவது புரிதலுக்காக மட்டுமே எனவே இது உண்மையில் இது நோட் 3 ஆகும் அடிப்படையில் இது பொதுவான நோட் இது 3 இந்த கரன்ட் i 2 உள்ளே செல்லும் i 2 v1 v3 12 மற்றொரு கரண்ட் உள்ளே செல்லும் டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஷ் கரன்ட்டும் நுழைகிறது v 3 இந்த கரண்ட் வெளியேறுகிறது மற்றொன்று i5 மற்றொன்று i6 இந்த பொதுவான நோட் அதாவது மற்றொரு கரண்ட் ம் அது v3 v2 6 i 2 v 3 i5 i6 i 2 தெரியும் ஆனால் v ல் உள்ளது இதை நோட் 3 க்கு எழுதியுள்ளேன் இப்படி எழுதுங்கள் எளிமைபடுத்துங்கள் இது கிடைக்கும் 5 v 2 v2 12 v3 0 ஈக்வேசன் 1 2 3 தீர்த்தால் v v1 4 686 volt v2 2 769 volt v3 1 491 volt என்று கிடைக்கும் அடுத்தது இந்த கணக்கு பல எடுத்துக்காட்டுகள் பார்த்துள்ளோம் எனவே நேரடியாக எழுதலாம் இங்கே v1 v2 v3 என்ன என்று கணக்கிட வேண்டும் v3 நேரடியாக v3 10 volt ஏனென்றால் இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் மட்டுமே ஆனால் இங்கே நேரடியாக வராது ஏனென்றால் இங்கே ஒரு 1 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் உள்ளது இந்த இடத்தில் v1 என்ன என்று தெரியவேண்டும் இது பொதுவான நோட் இது i 2 அதாவது நோட் 1 ஐ எடுத்தால் இப்படி வரும் இந்த கரண்ட் i1 நோடுக்குள் நுழைகிறது அடுத்து i 2 கரண்ட் இப்படி வெளியேறும் KCL பயன்படுத்தலாம் i 2 வெளியேறுகிறது இது பொது node அடுத்து 12 ஆம்பியர் கரண்ட் நோடுக்குள் நுழைகிறது ஏனென்றால் டைரெக்சன் இப்படி உள்ளது மற்றொன்று ix கரண்ட் வெளியேறுகிறது இது தான் ix பாருங்கள் இங்கே 1 2 3 4 நான்கு ப்ரான்ச்கள்உள்ளது 2 கரண்ட் are உள்ளே வருகிறது i1 12 2 2 கரண்ட் வெளியேறுகிறது i 2 ix இது இந்த நோட்ல் KCL ஆகும் அதேபோல் நோட் 2 ல் i 2 i3 8 0ஏனென்றால் எல்லா கரன்ட் ம் இந்த நோடுக்குள் நுழைகிறது i 2 i3 8 i3 v3 v2 2 முதலில் i 2 i 2 இந்த கரன்ட் v1 v2 1 ஏனென்றால் 1 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் இங்கே உள்ளது அதேபோல் i3 v3 v2 2 ஏனென்றால் 2 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் இங்கே உள்ளது மற்றொன்று ix இது பொது நோட் ஆகும் v1 இதுவும் பொது நோட் v3 எனவே ix v1 v3 1 Ω resistance இப்போது ix கிடைத்துள்ளது கேள்வி என்னவென்றால் i1 எப்படி பெறுவது இந்த நோட் 1 ஐ பாருங்கள் இது வோல்டேஜ் ரெஃபெரென்ஸ் V1 ஆகும் இது v1 இந்த ரெஃபெரென்ஸ் ஐ வைத்து பார்த்தால் v1 வோல்டேஜ் இது 1 Ω இது 10 volt கரன்ட் i1 ன் திசை இவ்வாறு இருக்கும் இப்படி சென்றால் i1 x 1 ஏனென்றால் இது 1 Ω பிறகு டெர்மினல் v1 10 0 அதாவது i1 10 v1 1 ஆகவே இப்படி எழுதலாம் 10 v1 i1 12 இது KCL ஈக்வேசன் நான் கூறியது போல 10 v1 1 எப்படி கணக்கிடுவது என்று புரிந்துகொள்ளுங்கள் நீங்கள் மனப்பாடமாகவோ தன்னிச்சையாகவே இதை செய்ய முயற்சிக்க வேண்டாம் புரிந்துகொண்டு செய்யவும் புரியாமல் செய்வது பிரச்சினையை தரும் புரிந்துகொண்டால் எந்த கணக்கையும் 100 சரியாக செய்யமுடியும் இது நோட் 1 ல் ஈக்வேசன் கள் 3 v1 v2 32 என்று கிடைக்கும் அதேபோல் நோட் 2 ல் எழுதலாம் v1 v2 1 8 v3 v2 2 இவற்றை ஈக்வேசன் ல் மாற்றாக பதிவிடவும் இங்கேயும் KCL தான் ஏற்கனவே விளக்கியுள்ளேன்நேரடியாக எழுதுகிறேன் 2 v1 3 v2 26 ஈக்வேசன் 12 equation 1 2 ஐ தீர்த்தால் v1 17 285 volt இப்போது கரண்ட் ix கண்டறியவும் v1 v3 1 அது 7 428 ஆம்பியர் i 2 v1 v2 1 2 857 அடையாளம் வருகிறதென்றால் கரன்ட் எதிர் திசையில் என்று அர்த்தம் i3 v3 v2 2 அது 5 142 ஆம்பியர் ஆகவே இந்த கணக்கில் உள்ள எல்லாம் புரிகிறது என்று நம்புகிறேன் அங்கே எதுவும் இல்லை என்றால் v3 10 volt என்று எழுதலாம் ஆனால் எதாவது ரெசிஸ்ட்டன்ஸ் இருந்தால் v1 10 என்று எழுதக்கூடாது KVL பயன்படுத்தவும் பின்னர் v1 என்ன என்று பார்க்கவும்இப்படித்தான் i1 என்ன என்று எழுதவேண்டும் நேரடியாக எழுதக்கூடாது தவறு பிழைகள் ஏற்படக்கூடும் அடுத்து v2 இந்த சர்க்யூட்டில் நோடல் அனாலிசிஷ் பயன்படுத்த வேண்டும் நேரடியாக எழுதலாம் ஆனால் இது பிரிட்ஜ் சர்க்யூட் இங்கே ரெஃபெரென்ஸ் நோட் மற்றும் இந்த நோட் 1 இது வோல்டேஜ் v1 இது வோல்டேஜ் v2 இது வோல்டேஜ் v3 மற்றும் 1 2 ஆம்பியர் இணைக்கப்பட்டுள்ளது இது பொது நோட் இந்த நோட் 1 KCL பயன்படுத்தலாம் i1 i 2 i3 ஆகியவை நோட் 1 லிருந்து வெளியறுகிறது 2 ஆம்பியர் கரண்ட் உள்ளே வருகிறதுஇங்கே 1234 4 ப்ரான்ச்கள் உள்ளன அதாவது 1 கரண்ட் உள்ளே வருகிறது 3 கரண்ட் வெளியே செல்கிறது i1 i 2 i3 2 i1 v1 v2 8 8 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் இங்கே உள்ளது i 2 v1 20 20 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் இங்கே உள்ளது அடுத்து இது பொது நோட் ஆகவே இந்த வோல்டேஜ் v1 இதுவும் பொது நோட் ஆகவே இந்த வோல்டேஜ் v3 So r ஆகவே i3 v1 v3 12 i1 i 2 i3 இவற்றை இங்கே எழுதுங்கள் v1 v2 v3 ல் ஈக்வேசன் கிடைக்கும் பின்னர் இதன் விடையை தருகிறேன் இப்போது புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் நோட் 1 க்கு முடிந்துவிட்டது இப்போது நோட் 2 இது நோட் 2 KCL பயன்படுத்தலாம் நேரடியாக எழுதலாம் இங்கே i1 i 2 நீங்கள் v1 v2 v3 கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே நான் கரண்ட் குறிக்கவில்லை அனால் அவற்றின் திசை உள்ளது இங்கே நோட்2 ல் i1 நுழைகிறது v1 v2 8 this current is entering then at மேலும் இரண்டு கரன்ட் வெளியேறுகிறது இது v2 6 ஏனென்றால் இது டேட்டம் ரெஃபெரென்ஸ் நோட் ஆகவே v2 6 6Ω ரெசிஸ்ட்டன்ஸ் இங்கே உள்ளது அதேபோல் மற்றொரு கரன்ட் வெளியேறுகிறது அது v2 v3 4 so that சேர்த்தால் v1 v2 8 v2 6 v2 v3 4 அதேபோல் node 3 இது பொது நோட் பார்த்தால் இதுவும் பொது நோட் அப்படியென்றால் இங்கே 2 ஆம்பியர் கரண்ட் உள்ளது இங்கே இந்த 2 ஆம்பியர் கரண்ட் வெளியேறுகிறது மற்றும் இங்கே குறித்து காட்டப்பட்டுள்ள i3 இந்த நோட் ல் உள்ளே வருகிறது ஏற்கனவே சொன்னேன் i3 v1 v3 12 இந்த 2 கரண்ட் ம் உள்ளே வருகிறது மற்றொரு கரண்ட் v2 v3 4 இந்த நோட் 3 ல் உள்ளே வருகிறது இதுதான் நோட்3 கரண்ட் v2 v3 4 மற்றொரு கரன்ட் இப்படி வெளியேறுகிறது அது v3 10 i3 இந்த நோட் ல் உள்ளே வருகிறது i3 v1 v3 12 கரன்ட் v2 v3 4 உள்ளே வருகிறது 2 v3 10 இப்படி நோட் 1 க்கு எழுதலாம் நான் எல்லாவற்றையும் சரியாக எந்த ஒரு ப்ரான்ச் ம் விட்டு விடாமல் எழுதியுள்ளேன் என நினைக்கிறேன் இது நோட்1 KCL பயன்படுத்தலாம்ஆகவே v1 v2 8 v1 20 அது v1 0 20 என்று எழுதுகிறேன் 0 ரெஃபெரென்ஸ் வோல்டேஜ் ஆகும்மேலும் v1 v3 12 2 எளிமைப்படுத்தினால் 31 v1 15 v2 10 v3 2 40 அதேபோல் நோட் 2 ல் 3 v1 13 v2 6 v3 0 என்று கிடைக்கும் இது ஈக்வேசன்2 அதேபோல் நோட் 3 ல் 5 v1 15 v2 26v3 120 என்று கிடைக்கும் இது ஈக்வேசன் 3 நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்களாகவே இதனை செய்யவும் பலவிதமான பல எடுத்துக்காட்டுகளை நாம் படித்துள்ளோம் 123 ஐ தீர்த்தால் v2 0 என்று கிடைக்கும் இதன் அர்த்தம் என்னவென்றால் இது பேலன்ஸ்டு சர்க்யூட் ஆனால் அதை இந்த பாடத்தில் படிக்கமாட்டோம் v2 0 இதன் அர்த்தம் என்னவென்றால் இது பேலன்ஸ்டு சர்க்யூட் இந்த கணக்கில் நோடல் அனாலிசிஷ் மூலமாக v2 ஐ கண்டுபிடிக்கும்படி கேட்கப்பட்டுள்ளது v2 ஐ தீர்த்தால் v2 0 என்று வருகிறது அதன் அர்த்தம் நோடல் சர்க்யூட் பேலன்ஸ்டு ஆக இருக்கிறது